தொடர்புடைய கொள்கையின் பொதுவான தன்மை நாம் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டரை எடுத்துக்கொள்வோம் இதற்கான ஆற்றல் இது வீச்சு A உடன் ஊசலாடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இது A ஆற்றல் 12kA2 என வழங்கப்படுகிறது அது 12m2A2 ஆகும் இதை செயல்பாட்டின் அடிப்படையில் எழுதுவோம் நான் நடவடிக்கைக்காக J ஐப் பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் நான் வீச்சுக்காக A ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே J என்பது 2 AApdx ஐ தவிர வேறொன்றுமில்லை அது 40Apdx க்கு சமம் இது 40A√√dx ஐ தவிர வேறொன்றுமில்லை இது மூலம் பிரிக்கப்பட்ட இயக்க ஆற்றல் ஆகும் எனவே p22mE V எனவே நான்√ ஐ பெறப் போகிறேன் இங்கே இது செயல்பாடாகும் எனவே செயல் J ஆனது 42mm20A√dx வெளிவருகிறது எனவே இது 4m0A√dx ஐ தவிர வேறொன்றுமில்லை இந்த தொகையீடு கணக்கிட எளிதானது மற்றும் அதன் மதிப்பு 4A24mω என வெளியே வருகிறது எனவே mωA என்பதுதான் மதிப்பு ஆற்றல் E 12m2A2 என்பதை நினைவு கூறுங்கள் J ஆனது πmωA2என வெளியே வரும் எனவே இது உங்களுக்கு EJ2π அல்லது EνJ என்பதை அளிக்கிறது எனவே ∂E∂Jν நான் ஒரு உதாரணம் மூலம் உங்களுக்குக்காட்டியுள்ளேன் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு பெட்டியில் துகளை எடுத்துக்கொள்வோம் ஒரு பெட்டியில் துகள் கிளாசிக்கல் ஆற்றல் என்பது 12mv2 அல்லது p22m ஆகும் மற்றும் செயல் P d x ஓவர் முழு காலம் மற்றும் இது 2 Lp என வெளியே வருகிறது எனவே p என்பது J2L ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே ஆற்றல் எனக்கு J28mL2 ஐ வழங்குகிறது இது எனக்கு ∂E∂JJ24mL2 ஐ தருகிறது எனவே 2L J என்பது 2L p ஆகும் எனவே 2Lp4mL2 எனவே ஒரு பெட்டியில் துகளில் நாம் கண்டறிந்தது என்னவென்றால் ∂E∂J என்பது 2Lp4mL2 ஐ தவிர வேறொன்றுமில்லை இது p m p m என்பது திசைவேகம் வகுத்தல் 2L ஐ தவிர வேறொன்றுமில்லை இது மீண்டும் அலைவு அதிர்வெண் ஆகும் இது இரண்டு உதாரணங்கள் மூன்றாவது உதாரணம் ஒரு துகள் மைய மின்னழுத்தத்தைச் சுற்றிச் செல்லும் உதாரணம் எண் 3 ஐ எடுத்துக்கொள்வோம் இந்த வழக்கில் ஆற்றல் இந்த ஆரம் நிலையானது என்று வைத்துக்கொள்வோம் ஆற்றல் ஆனது L22mR2 வைத் தவிர ஒன்றுமில்லை ஆரம் R பிளஸ் எந்த மின்னழுத்த ஆற்றல் V ஆக இருந்தாலும் இந்த இயக்கத்திற்கான ∫Ldϕ க்கு சமம் இது 2πL ஆகும் எனவே L என்பது J2π ஐ தவிர வேறொன்றுமில்லை எனவே நான் ஆற்றல் E ஐ L2என எழுத முடியும் இது J282mR2V ஆகும் V இங்கே இல்லை என்பதால் எனவே V நிலையாக உள்ளது எனவே ∂EJஎன்பது J242mR2 ஐ தவிர வேறு எதுவும் இல்லை மற்றும் J ஐ கோண உந்தத்தின் அடிப்படையில் எழுதினால் அது mvR2π42mR2 ஆகும் நாம் சில சொற்களை பிரித்து செய்வோம் மேலும் இந்த m இந்த Rs இல் ஒன்றை ரத்து செய்கிறது எனவே இந்த R ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நாம் 2 ஐ ரத்து செய்வோம் எனவே இந்த 2 இந்த 4 2 உடன் ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நீங்கள் இரண்டு ஐ பெறுவீர்கள் இது 12πvR ஐ தவிர வேறொன்றுமில்லை இது 2π அது மீண்டும் ஆகும் எனவே நான் உங்களுக்கு காட்டியது என்னவென்றால் இந்த முடிவு ∂E∂Jclasical உதாரணங்கள் மூலம் இது உண்மை என்று நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் மற்றும் குவாண்டம் இயந்திரத்தனமாக நாம் காட்டியது என்னவென்றால் பெரிய மதிப்பு Eh→τclasicalக்கு n நெருங்கும்போது சில இரண்டு முடிவுகள் நம்மிடம் இரண்டு முடிவுகள் உள்ளன கிளாசிக்கல் ∂E∂Jclasical மற்றும் இங்கே குவாண்டம் n Eh→τclasical இப்போது நீங்கள் நாம் அதை செய்ய இதுபோன்று இரண்டு இணைப்பை செய்து கொள்ள போகிறோம் நான் பெரிய n க்கு EEn En τ என எழுத முடியும் நான் ∂E∂Jஎன இதை எழுத முடியும் நீங்கள் மிகவும் சிறிய எண் மூலம் tau ஐ மாற்றினீர்கள் என்றால் J மிகவும் பெரியதாக இருக்க போகிறது ஏனெனில் நீங்கள் திறம்பட முழு விஷயத்தையும் ஒரு தொடர் சென்று விட்டது போல் எழுத முடியும் ஒரு எல்லையற்ற பெரிய எண் முன்னிலையில் ஒன்று அல்லது இரண்டை மாற்றவும் அது மிகவும் சிறியது மற்றும் நான் n நிலை இருந்து n τ நிலைக்கு ஒரு ஜம்ப் செய்யும் போது என்னுடைய J n h லிருந்து n τh க்கு செல்கிறது இது J என்பது h என்று குறிக்கிறது எனவே நான் E க்கு சமமான ∂E∂J J ஐ வைத்துள்ளேன் இது ∂E∂J τh அல்லது En→n τhτclasical மேல் செல்கிறது எனவே நாம் காட்டியது என்னவென்றால் nn τ clasical இன் முடிவு ஒரு தற்செயலானது அல்ல ஆனால் ஒரு அடிப்படை கொள்கை மற்றும் இது தொடர்புகொள்கை என்று அறியப்படுகிறது போர் கூறியது போல் தொடர்பு கொள்கையை நான் எழுதுகிறேன் இது அதிர்வெண் அடிப்படையில் கவனிக்கப்படுகிறது ஆனால் பெரிய குவாண்டம் எண்களுக்கு குவாண்டம் முடிவுகள் தொடர்புடைய கிளாசிக்கல் முடிவுகளுக்கு செல்கின்றன என்று அவர் இப்போது கூறுகிறார் எனவே நான் கிளாசிக் முடிவுகளை நன்கு அறிந்திருந்தால் நான் திரும்பிச் சென்று ஒரு சிறிய n மதிப்புகளுக்கு சென்று குவாண்டம் கோட்பாட்டில் துகள் கொள்கை என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியும் என்று நம்புகிறேன் இந்த விரிவுரைக்கு என்ன தாக்கங்கள் உள்ளன என்பதைக் கூறி முடிக்கிறேன் எனவே நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூன்று உதாரணங்களுக்கு இயக்கத்தை plot செய்தால் எனவே நான் இந்த துகளை ஒரு பெட்டியில் எடுத்துக்கொள்கிறேன் நான் சீரிசை அலையாக்கியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த எலக்ட்ரான் இங்கே ஒரு வட்டத்தில் சுற்றிச்செல்கிறது நான் 0 மற்றும் x க்கு இடையே x க்கு எதிராக t ஐ plot செய்தால் மற்றும் அது L அதன் இயக்கம் பார்ப்பதற்கு இவ்வாறு இருக்கும் அங்கே நேரம் என்பது 2Lh அல்லது அதிர்வெண் தொடர்புடைய அதிர்வெண் v2L தொடர்புடைய அதிர்வெண்கள் v2Lக்கு சமமாக இருக்கும் இரண்டாவது வழக்கில் இயக்கம் ஹார்மோனிக்காக தெரிகிறது மற்றும் இந்த முறை காலம் மற்றும் அதிர்வெண் ω 2π இது ஒரு அதிர்வெண்ணை கொண்டுள்ளது இங்கே மூன்றாவது வழக்கில் இது வட்ட இயக்கம் இது இயக்கத்தின் தனித்துவமான அதிர்வெண் ஆகும் இதை ஃபோரியர் தொடர் மூலம் விளக்குகிறேன் முதல் வழக்கில் x ஆனது ∑Ceiτωt என வழங்கப்படும் இங்கே என்பது 2π இது அடிப்படை அதிர்வெண் ஆனால் அது முற்றிலும் ஹார்மோனிக் அல்ல என்பதால் இது இன்னும் பல ஹார்மோனிக்களைக் கொண்டுள்ளது இரண்டாவது வழக்கில் x முற்றிலும் ஹார்மோனிக்ஸ் ஆகும் எனவே இது சில வீச்சு Aeiωt பிளஸ் மற்றொன்று Ae iωt மூன்றாவது வழக்கில் இது வட்ட இயக்கம் x ஆகும் இதன் ஆரம் cosϕ இது Rcosωt இது ஒரு அதிர்வெண் மேலும் y ஆனது Rsinωt ஆல் வழங்கப்படும் எனவே இங்கே முதல் வழக்கில் துகள் முன்னும் பின்னுமாக நகரும் ஒரு பெட்டியில் ஒரு துகள் செய்து இயக்கம் அதிர்வெண் v2L மற்றும் அதன் உயர் ஹார்மோனிக்ஸ் ஐ கொண்டிருக்கிறது எனவே இந்த துகள் எதை கதிர்வீச்சு செய்யும் என்றால் இந்த அதிர்வெண்கள் v2L மற்றும் அதிக ஹார்மோனிக்ஸ் ஐ கொண்டிருக்கும் இந்த வழக்கில் மறுபுறம் இயக்கம் ஒரே ஒரு அதிர்வெண் ஐ கொண்டுள்ளது எனவே அது கதிர்வீச்சாக இருந்தால் குறிப்பிட்ட அதிர்வெண் வை பரப்புவோம் அது √ அல்லது ν2π மற்றும் மூன்றாவது வழக்கில் மீண்டும் ஒரு அதிர்வெண் க்கு x மற்றும் y மாறுபடும் இதை நாம் LmR2 க்கு சமம் அல்லது ν2πமற்றும் இந்த வழக்கில் துகள் ஒரே ஒரு அதிர்வெண்ணை கிளாசிக்கலி கதிர்வீச்சு செய்கிறது இவற்றைப் பயன்படுத்தி குவாண்டம் முடிவுகளுடன் தொடர்புபடுத்தி இது தேர்வு விதிகளுக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது என்பதை அடுத்த விரிவுரையில் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இந்த விரிவுரையை முடிக்க நான் மீண்டும் தொடர்பை எழுதுவேன் இரண்டு அல்லது மூன்று விரிவுரைகளுக்கு வழிகாட்டும் கொள்கை குவாண்டம் எண்கள் பெரியதாக மாறும்போது அனைத்து குவாண்டம் முடிவுகளும் ஒரு பாரம்பரிய முடிவுகளுக்கு ச் செல்கின்றன